சிஸ்டம் ஒரு பார்வை உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோ கேப்சூலில் DC DC கன்வெர்ட்டர் சிஸ்டத்தின் பறவைக் காட்சியைப் பார்ப்போம் இது போன்ற ஒரு லோட்யைக் கவனியுங்கள் இந்த லோட் ஒரு DC வோல்டேஜ்ஐ மட்டுமே பெற வேண்டும் DC வோல்டேஜ் இது போன்ற ஒரு DC மூலத்தால் கொடுக்கப்படலாம் நாம் பயன்படுத்திய DC மூலம் ஒரு பேட்டரி இருப்பினும் பேட்டரி மற்றும் லோட் பொருத்தமற்றதாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக பேட்டரி 12 வோல்ட் பேட்டரி அல்லது 24 வோல்ட் பேட்டரி அல்லது 48 வோல்ட் பேட்டரி மற்றும் லோட் 5 வோல்ட் லோடாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் அதிக வோல்ட் எதிர்பார்க்கும் லோடுடன் பேட்டரியை நேரடியாக இணைக்க முடியாது கார்ட் மற்றும் DC DC மாற்றிக்கு இடையே ஒரு பவர் இன்டர்ஃபேஸ் இருக்க வேண்டும் இது ஆப்டிக் பற்றியது இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் மற்றும் வடிவமைக்க வேண்டும் இருப்பினும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் உள்ளீடு பேட்டரியாக இல்லாமல் இருக்கலாம் உள்ளீடு ஏசி மின்தொகுப்பாக இருக்கலாம் ஏசி மின்தொகுப்பாக இருந்தால் உள்ளீட்டு அலை வடிவம் 230 வோல்ட் ஆர்எம்எஸ் மாறுதிசை மின்னழுத்த அலை வடிவமாக இருக்கும் இப்போது இது DC DC மாற்றி உள்ளீட்டிற்கு நேரடியாக இணங்கவில்லை எனவே இந்த குறிப்பிட்ட அலை வடிவத்திற்கு மேலும் சக்தி மாற்றத்தை நாம் செய்ய வேண்டும் அதாவது ஒரு ரெக்டிஃபையரைப் பயன்படுத்தி அதை சரிசெய்து அலை வடிவத்தை ஒரு திசை அலை வடிவமாக மாற்றுகிறோம் இந்த ஒருதிசை அலை வடிவம் மிகவும் மாறுபட்டது மற்றும் அமைப்பு DC DC மாற்றியின் உள்ளீட்டிற்கு நேரடியாகப் பொருந்தாது எனவே பில்டர் எனப்படும் மற்றொரு இடைமுகத்தைப் பயன்படுத்துகிறோம் பில்டரின் வேலை இந்த மிகவும் மாறுபட்ட ஒரு திசை வோல்டேஜ்ஐ குறைந்த சிற்றலை ஒழுங்குபடுத்தப்படாத மின்னழுத்தமாக மாற்றுவதாகும் இந்த குறைந்த சிற்றலை ஒழுங்குபடுத்தப்படாத வோல்டேஜ் DC DC மாற்றியின் உள்ளீட்டிற்கு அளிக்கப்படுகிறது இது உயர்தர DC வெளியீட்டாக மாற்றப்படுகிறது இது ஒரு தூய DCயை வழங்குகிறது இதை லோடின் குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு வழங்கப்படலாம் நீங்கள் ரெக்டிஃபையரைப் பார்த்தால் ரெக்டிஃபையர் என்பது ஒரு எளிய டையோடு அல்ல இது அரை பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அல்லது முழு பிரிட்ஜ் ரெக்டிஃபையராக இருக்கலாம் ஆனால் இன்று பெரும்பாலான தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படும் மிகவும் பிரபலமான ரெக்டிஃபையரைப் பற்றி விவாதிப்போம் இது முழு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஆகும் இதைத் தொடர்ந்து எல்சி ஃபில்டர் அல்லது இண்டக்டர் கேபாசிட்டர் ஃபில்டர் அல்லது சி ஃபில்டராக இருக்கக்கூடிய ஒரு பில்டர் இருக்கும் பெரும்பாலான தயாரிப்புகளில் மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படும் சி வடிப்பானைப் பற்றி இங்கு மீண்டும் விவாதிப்போம் DC DC மாற்றிகளில் முக்கிய கூறுகள் MOSFET அல்லது IGBT அல்லது சில ஆற்றல் குறைக்கடத்தி சுவிட்ச் கெபாசிட்டர்கள் இருக்கும் மற்றும் இன்டக்டர்கள் இருக்கும் எனவே இந்த முக்கிய கூறுகள் அனைத்தும் குறிப்பிட்ட டோபோலாஜிகளில் ஒன்றாக இருக்கும் குறிப்பிட்ட வெளியீடுகளை இந்த பாடத்திட்டத்தில் பின்னர் விவாதிப்போம் இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தின் நோக்கம் DC DC மாற்றி வடிவமைப்பு ஆகும் எவ்வாறாயினும் ஆரம்ப நிலைகளில் அல்லது ஆரம்ப செயல்பாட்டில் நாம் திருத்தி மற்றும் வடிப்பானைப் பற்றி விவாதிப்போம் ஏனெனில் நாம் DC வெளியீட்டைப் பெற வேண்டும் இந்த கட்டத்தில் DC வெளியீடு அதனால் 230 வோல்ட் ஏசி வோல்டேஜ் கொண்ட சுவர் அவுட்லெட் மூலத்திலிருந்து DC DC மாற்றியின் உள்ளீட்டிற்கு வழங்கப்படலாம் எனவே இந்த வார ஆரம்ப விவாதத்தில் ரெக்டிஃபையர் மற்றும் பில்டர் வடிவமைப்பில் கவனம் செலுத்தப்படும்